நாம் மீண்டும் இந்தத் தலைப்பின் கீழ் சந்திக்கிறோம் இதோ இங்கு மற்றுமொரு உதாரணம் இந்தப் படம் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மரின் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டைக் காட்டுகிறது அது 200 வோல்ட் லோ வோல்டேஜ் சைடில் ரெஃபர் செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது ஹை வோல்டேஜ் பக்கத்தில் அதாவது RLoad ன் குறுக்கே உள்ள டெர்மினல் வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கரண்ட் மற்றும் எஃபீசியென்சி ஆகியவற்றைக் கணக்கிடுங்கள் இந்த சிக்கலில் லோ வோல்டேஜ் பக்கம் 200 வோல்ட் ஆகும் அதேபோல் ஹை வோல்டேஜ் பக்கம் 2000 வோல்ட் ஆகும் அதை இங்கு குறிப்பிடத் தவறிவிட்டேன் இப்பொழுது ஹை வோல்டேஜ் பக்கம் 2000 வோல்ட் என எடுத்துக் கொண்டால் N2N110 என வரும் காரணம் N2N1 V2V1 என்பதால் 2000200 10 என வருகிறது இதனைத் தான் அடிப்படையாக கொண்டு நகரப்போகிறோம் இதோ இது தான் சர்க்யூட் டயாக்ராம் லோ வோல்டேஜ் சைடிற்கு ரெஃபர் செய்யப்பட்டுள்ளது இந்த ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் கர்சரைக் கவனியுங்கள் இது லோ வோல்டேஜ் சைட் 200 வோல்ட் இது கோர் லாஸ் காம்பனென்ட் ரெசிஸ்டென்ஸ் 400 Ω மற்றும் இது மேக்னடைசிங் காம்பனென்ட் 231 Ω இது மின்சாரம் I0 இந்த வழியே செல்லும் மின்சாரம் Ic மற்றும் இந்த கிளை வழியாக பாயும் மின்சாரம் Im ஆகும் இந்தப் பகுதியில் முன்பு நாம் சீரிஸ் பேரலல் சர்க்யூட் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு உபயோகித்த உத்தியைப் பயன்படுத்துவோம் இங்கு Re 0 5 Ω I2' என்பது ப்ரைமரி சைடில் பாயும் மின்சாரம் எனவே I1 I0 I2' என அறிந்து கொள்ளலாம் மற்றும் இந்த 7 9 Ω ரெசிஸ்டென்ஸ் 5 5 Ω ரியாக்டன்ஸ் ஆகியவை இன்டக்டிவ் லோட் ஆகும் இந்த லோட் ப்ரைமரி லோ வோல்டேஜ் சைடிற்கு குறிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த லோடில் மின்னழுத்தம் V2' என வைத்துக் கொண்டால் முன்பு நாம் பார்த்த கணக்கியல் தருவிப்படி V2' kV2 என எடுத்துக் கொள்ளலாம் ஆக இந்த அளவுருக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதை வைத்துக் கொண்டு ஹை வோல்டேஜ் சைட் டெர்மினல் வோல்டேஜ் V2 லோ வோல்டேஜ் கரண்ட் I1 மற்றும் எஃபீசியென்சி ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்தப் பகுதி ஒரு பேரலல் சர்க்யூட் எனவே Im என்பது 200231 மற்றும் Ic ஆனது 200400 என வரும் ஆக Im 200231 0 866 ஆம்பியர் Ic 200400 0 5 ஆம்பியர் அடுத்து நாம் அறிந்தபடி I0 Ic jIm 0 5 j 0 866 ஆம்பியர் அல்லது I0 என்பதை மேக்னிட்யூட் 1 ஆங்கிள் 60° ஆம்பியர் எனவும் எடுத்துக் கொள்ளலாம் நமக்குக் கொடுக்கப்பட்ட சர்க்யூட்டின் லோட் பகுதியில் Re 0 5 Ω மற்றும் RL' 7 5 Ω எனும் ரெசிஸ்டன்ஸ்கள் உள்ளன இதைக் கொண்டு ப்ரைமரி சைடில் இருக்கும் மொத்த ரெசிஸ்டன்ஸ் Rtotal என்பதை Re RL' 0 1 7 9 8 Ω எனவும் மற்றும் Xtotal என்பதை Xe XL' 0 5 5 5 6 Ω எனவும் தெரிந்து கொள்ளலாம் ஆக இம்படென்ஸ் Z என்பது 8 j 6 Ω எனக் கிடைக்கும் அடுத்து I2' என்பது V1Z இங்கு V1 என்பது லோ வோல்டேஜ் சைடில் இருக்கும் மின்னழுத்தம் ஆகும் மேலும் அதை ரெஃபரென்ஸ் வோல்டேஜ் ஆக அனுமானித்துக் கொண்டதால் அதன் மதிப்பு 200 ஆங்கிள் 0° என எடுத்துக் கொள்வோம் அதன்படி I2' என்பதன் மதிப்பு மேக்னிட்யூட் 20 மற்றும் ஆங்கிள் 36 9°ஆம்பியர் எனக் கிடைக்கும் அடுத்ததாக சர்க்யூட்டின் இந்த புள்ளியில் கே உபயோகித்தால் நமக்கு I1 I0 I2' என வரும் இந்த சமன்பாட்டில் I0 மற்றும் I2' மதிப்புகளை உள்ளீடு செய்தால் I1 என்பது மேக்னிட்யூட் 20 9 ஆங்கிள் 38° ஆம்பியர் எனக் கிடைக்கும் இப்பொழுது சர்க்யூட்டின் இந்தப் பகுதியில் கே பயன்படுத்தினால் நமக்கு V2' V1 I2'Re jXe எனும் சமன்பாடு கிடைக்கும் Re jXe என்பதன் வழி பாயும் மின்சாரம் I2' எனவே I2'Re jXe என்ற மின்னழுத்தம் வருகிறது அடுத்து லோட் பகுதியில் இது " மற்றும் இது ' ' டெர்மினல்கள் மற்றும் அதன் மின்னழுத்தம் V2' ஆகும் இவையுடன் V1 ஐயும் சேர்த்து 0 க்கு சமன்படுத்தினால் கே சமன்பாடு கிடைக்கும் அதாவது V2' V1 I2'Re jXe சமன்பாட்டில் அனைத்து மதிப்புகளையும் பொருத்தினால் நமக்கு V2' 200 ஆங்கிள் 0° - 20 ஆங்கிள் 36 1 j0 5 என மாறும் இதனை எளிமைப்படுத்தினால் நமக்கு V2' 192 5 ஆங்கிள் 2° எனக் கிடைக்கும் ஆக V2' ன் மேக்னிட்யூட் 192 5 வோல்ட் ஆகும் தொடக்கத்தில் ஹை வோல்டேஜ் 2000 வோல்ட் என எடுத்துக் கொண்டு N2 N1 10 என கணக்கிட்டோம் ஆக k 110 எனவே V2' kV2 விதியில் k மதிப்பைப் பொறுத்தினால் நமக்கு V2 என்பது 1925 வோல்ட் எனக் கிடைக்கிறது அடுத்ததாக நாம் எஃபீசியென்சியைக் கணக்கிடுவோம் அதற்கு முதலில் வெளியீட்டின் சூத்திரம் தெரிந்து கொள்வோம் அது V2'I2'cos ∅2' இந்த சர்க்யூட்டைப் பார்க்கையில் I2' V2' ஆகியவற்றின் ஆங்கிள் வேறுபாடே ∅2' எனக் கொள்கிறோம் ஆக இந்த சூத்திரத்தில் V2' 192 5 I2' 20 காஸ் ஆங்கிள் 36 9 o 2o என பொருந்துகிறது இங்கு V2' ன் ஆங்கிள் 2o மற்றும் I2' ன் ஆங்கிள் 36 9o என்பதால் ∅2' என்பது ஆங்கிள் வேறுபாடாகத் தான் அமையும் காஸ் டீட்டா காஸ் டீட்டா cos θ cos θ என்பதால் இரண்டு ஆங்கில்களுமே லேகிங் ஆகத் தான் இருக்கும் இப்பொழுது V1 என்பதை ரெஃபரென்ஸாகக் கொண்டு பேஸார் டயாக்ராம் வரைந்தால் இது 36 9o மற்றும் இது 2o என வைத்துக் கொண்டால் இடைப்பட்ட ஆங்கிள் 36 9 o 2o ஆக வரும் ஆகவே தான் இங்கு அவுட்புட் பவர் 3160 வாட் ஆகக் கிடைக்கிறது மேலும் இந்த அவுட்புட் பவர் தான் லோட் நுகரும் பவர் ஆகும் எனவே லோட் பகுதியில் அவுட்புட் பவரை I2'2 RL எனும் சூத்திரத்தைக் கொண்டு கணக்கிட்டால் 202 7 9 3160 வாட் என வருகிறது எனவே நமது விடை சரியானது தான் இப்பொழுது லோ வோல்டேஜ் பகுதியில் இன்புட் பவரைக் கணக்கிடுவோம் அது V1I1cos ∅1 இதில் V1 என்பது 200 வோல்ட் I1 என்பது 20 9 ஆம்பியர் இதனுடைய ஆங்கிள் முன்பு நாம் ரெஃபரென்ஸாகக் கணக்கிட்ட V1 ல் இருந்து எடுத்துக் கொள்வோம் அது 38o ஆக சூத்திரத்தில் காஸ் 38o என பதிந்தால் நமக்கு 3300 வாட் கிடைக்கும் அடுத்து எஃபீசியென்சியைக் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் அவுட்புட்இன்புட் 31603300 95 இது தான் டிரான்ஸ்பார்மரின் எஃபீசியென்சி மதிப்பு ஆகும் உண்மையில் இது மிக அதிகம் அடுத்த கேள்வி 500 KVA டிரான்ஸ்பார்மர் தொடர்புடையது இதில் 500 KVA என்பது டிரான்ஸ்பார்மரின் ஃபுல் லோட் மதிப்பீடு ஆகும் அடுத்து 2200500 வோல்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் 2200 வோல்ட் என்பது ஹை வோல்டேஜ் பகுதி மற்றும் 500 வோல்ட் என்பது லோ வோல்டேஜ் பகுதி ப்ரீக்வென்சி 50 ஹெர்ட்ஸ் இந்த டிரான்ஸ்பார்மரின் இம்படென்ஸ் 10 ஆகும் 1 பரிமாணமற்றது எனவும் எடுத்துக் கொள்ளலாம் அது எப்படி என்று பின்னர் சொல்கிறேன் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு 0 01 Ω எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு இம்படென்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சதவீதம் ரியாக்டன்ஸ் சதவீதம் ஆகியவற்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு சதவீத இம்படென்ஸ் மதிப்பை 0 10 என எடுத்துக் கொள்ளப் போகிறோம் எவ்வாறு இதை கணக்கிடுவது என்று இப்பொழுது சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பின்னர் இதே போன்றதொரு சிக்கலை மிக எளிதாக தீர்க்க முடியும் முதலில் முழுச் சுமை மின்சாரத்தைக் கண்டுபிடிப்போம் இங்கு ஃபுல் லோட் KVA 500 KVA இப்பொழுது லோ வோல்டேஜ் பகுதியில் உள்ள ஃபுல் லோட் மின்சாரத்தை அறிந்து கொள்ள கே வை லோ லோல்டேஜால் வகுக்க வேண்டும் ஆக 500 1000500 1000 ஆம்பியர் இதே போல் ஹை வோல்டேஜ் பகுதியில் உள்ள மின்சாரத்தை கணக்கிட 2200 வோல்ட் ஆல் வகுக்க வேண்டும் அடுத்ததாக பேஸ் இம்படென்ஸ் ZB யைக் கணக்கிடுவோம் இதைக் கொண்டு தான் ரெசிஸ்டென்ஸ் சதவீதம் ரியாக்டன்ஸ் சதவீதம் மற்றும் இம்படென்ஸ் சதவீதம் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க இருக்கிறோம் ZB என்பது V2I2fl இங்கு V2 ஆனது லோ வோல்டேஜ் 500 வோல்ட் மற்றும் I2fl ஆனது ஃபுல் லோட் மின்சாரம் 1000 ஆம்பியர் ஆக ZB V2I2fl 5001000 ½ அரை Ω இப்பொழுது இம்படென்ஸை Z என வைத்துக் கொண்டால் சதவீத இம்படென்ஸ் என்பது ZZB ஆகும் இதில் Z மற்றும் ZB ஆகிய இரண்டுமே Ω மதிப்பில் உள்ளதால் ZZB என்பது பரிமாணமற்ற அளவாகும் ஆக ZB ½ என்பதைப் பொருத்தினால் சதவீத இம்படென்ஸ் 2Z என வரும் இதற்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள 0 1 என்பதை பயன்படுத்தினால் 2Z 0 1 என வரும் ஆக இறுதியில் Z 0 05 Ω எனக் கிடைக்கும் இப்பொழுது சதவீத ரெசிஸ்டன்ஸ் கணக்கிட RZB எனும் சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் R ன் மதிப்பு 0 01 Ω எனக் கொடுக்கப்பட்டுள்ளது ZB ½ என்று நாம் இப்பொழுது தான் கண்டுபிடித்துள்ளோம் இவை இரண்டையும் பொருத்தினால் 0 02 என வரும் இது 2 சதவீதம் ஆகும் அடுத்து X2 R2 Z2 என்னும் சமன்பாடு நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்று இதை மாற்றி எழுதினால் நமக்கு X √ என வரும் இதை எடுத்துக் கொண்டு Z 0 01 Ω என்று உபயோகித்தால் நமக்கு X 0 049 Ω என்று கிடைக்கும் இப்பொழுது சதவீத ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்க இந்த X மதிப்பினை ZB ஆல் வகுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் 0 8 சதவீதம் அல்லது 0 98 பெர் யூனிட் எனக் கிட்டும் ஆக இவ்வாறு டிரான்ஸ்பார்மர் லோ வோல்டேஜ் பக்கத்தின் ஃபுல் லோட் மின்சாரத்தைக் கண்டுபிடித்தோம் அதே போல் பயிற்சியாக ஹை வோல்டேஜ் பக்கத்தின் ஃபுல் லோட் மின்சாரத்தைக் கண்டுபிடித்து இவை இரண்டும் ஒன்றாக உள்ளனவா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்து லாசஸ் மற்றும் எஃபீசியென்சி பற்றி காண்போம் டிரான்ஸ்பார்மரில் பல வகையான லாசஸ்கள் உள்ளன அதில் முக்கியமாக நாம் கருதுவது அயர்ன் அல்லது கோர் லாஸ் மற்றும் காப்பர் லாஸ் ஆகும் காப்பர் லாஸ் என்பது வைண்டிங் ரெசிஸ்டன்சில் ஏற்படும் I2R லாசஸ் ஆகும் கோர் லாஸ் என்பது ஹிஸ்டீரசிஸ் மற்றும் எடி கரன்ட் லாசஸ் ஐ உள்ளடக்கியது நிலைத்த வோல்டேஜ் மற்றும் ப்ரீக்வென்சியில் செயல்படும் டிரான்ஸ்பார்மரில் கோர் லாஸ் என்பதும் நிலையானதாக மாற்றம் இல்லாததாக இருக்கும் பொதுவாகவே வோல்டேஜ் மற்றும் ப்ரீக்வென்சி நிலையானதாக இருந்தால் கோர் லாஸ் என்பது ஏறக்குறைய நிலையானதாகத் தான் இருக்கும் காரணம் ஹிஸ்டீரசிஸ் மற்றும் எடி கரன்ட் லாசஸின் எக்ஸ்ப்ரெஷனைப் பார்த்தால் வோல்டேஜ் மற்றும் ப்ரீக்வென்சி மாற்றங்கள் புறந்தள்ளக் கூடியதாகத் தான் இருக்கும் இதனடிப்படையில் நாம் கோர் லாஸை நிலையானதாக எடுத்துக் கொள்கிறோம் அடுத்ததாக காப்பர் லாஸ் அதாவது I2R லாஸ் என்பது டிரான்ஸ்பார்மர் லோட் மின்சாரத்தைக் கடத்தும் போது வைண்டிங் ரெசிஸ்டன்சில் ஏற்படும் லாஸ் ஆகும் உண்மையில் டிரான்ஸ்பார்மரின் லோட் வேறுபடும் போது டிரான்ஸ்பார்மரின் மின்சாரமும் மாறும் மேலும் எல்லா நேரத்திலும் லோட் ஆனது நிலையானதாக இருக்காது ஆகவே தான் காப்பர் லாஸை மாறுபடக்கூடிய லாஸ் என்கிறோம் ஆக டிரான்ஸ்பார்மர் லோட் மின்சாரத்தைக் கடத்தும் போது காப்பர் லாஸ் லோட் ஸ்கொயர் ஆக மாறுபடும் இதை ஃபுல் லோட் ன் விகிதமாக வெளிப்படுத்தப்படுகிறது எனவே பொதுவாக மின்சாரம் I மாறினால் லோட் உம் மாறும் அடுத்து நாம் மேலும் இரண்டு வகை லாஸ்களை எடுத்துக் கொள்வோம் இவை பற்றி விரிவாக நமது பாடக் கோப்பில் பார்க்கப் போவதில்லை என்றாலும் பொது அறிவாக தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவது லோட் அல்லது ஸ்ட்ரே லாஸ் டிரான்ஸ்பார்மரின் டேங்க் சுவர் மற்றும் கண்டக்டர்களில் எடி கரண்ட்டை தூண்டும் லீக்கேஜ் புலங்களிலிருந்து உருவாகிறது அடுத்ததாக டை எலக்ட்ரிக் லாஸ் இவ்வகை லாஸ்கள் இன்சுலேடிங் பொருட்களில் குறிப்பாக எண்ணெய் மற்றும் திட இன்சுலேஷன்களில் காணலாம் ஆக பெரிய லாஸ்களாக முதலில் கோர் அல்லது அயர்ன் லாஸ் Wi ஐ எடுத்துக் கொள்கிறோம் வோல்டேஜ் மற்றும் ப்ரீக்வென்சி ஆகியவை நிலையானதாக அனுமானித்துக் கொண்டதால் இந்த கோர் லாஸையும் நிலையானதாக எடுத்துக் கொள்கிறோம் மற்றொன்று காப்பர் லாஸ் ஆகும் சுமை மாறும் போது மின்சாரமும் மாறுவதால் இதனை மாறுபடக்கூடிய லாஸ் ஆக எடுத்துக் கொள்கிறோம் எனவே ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மரில் காப்பர் லாஸ் என்பது I2'2R1 I22R2 என வரும் இதை நாம் முன்பே ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டில் பார்த்துள்ளோம் இதோ நான் அந்த சர்க்யூட்டிற்குச் செல்கிறேன் கொஞ்சம் பொறுங்கள் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டைப் புதிதாக வரைவதற்குப் பதில் ஏற்கனவே வரைந்த பகுதிக்குச் செல்கிறேன் இந்த பகுதியா தேடுவதற்குப் பதில் நான் புதிதாக வரைந்தே உங்களுக்கு விளக்குகிறேன் இந்த சர்க்யூட்டில் இது கோர் லாஸ் காம்பனென்ட் மற்றும் இது மேக்னடைசிங் லாஸ் காம்பனென்ட் ஆகும் இது ப்ரைமரி சைட் வைண்டிங் இது R1 மற்றும் இது X1 அடுத்து செகன்டரி சைட் வைண்டிங் வரைவோம் இந்த குறைந்த இடத்தில் எப்படி வரைவது கொஞ்சம் பொறுங்கள் நான் மீண்டும் இங்கு வரைகிறேன் புரிகிறதா என்று பாருங்கள் அங்கு இடப்பற்றாக்குறையால் இங்கு வரைகிறேன் இந்த ப்ரைமரி சைடில் இது R1 இங்கு பாயும் மின்சாரம் I1 இது I0 மற்றும் இது I2 இந்த செகன்டரி சைடில் இது R2 இது X2 மற்றும் இந்த லோடில் பாயும் மின்சாரம் I2 ஆகும் ஆக மொத்த லாஸ் என்பது I2'2R1 I22R2 என்பதின் மேக்னிட்யூட் ஆகும் இது தான் மொத்த காப்பர் லாஸ் உண்மையான பவர் லாஸ் இந்த படத்தை அழித்து விடலாம் இங்கே காப்பர் லாஸ்க்கான சூத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மொத்த லாஸின் வெளிப்பாடு R2 I2I22 R1 என மாறிவிடும் நாம் முன்பே I2I2 N2N1 எனப் பார்த்திருக்கிறோம் அதைப் பொருத்தி பின் K N1 N2 என்பதையும் உபயோகித்து எளிமைப்படுத்தினால் நமக்கு R2 R1K2 2 எனக் கிடைக்கும் எனவே காப்பர் லாஸ் என்பது Re2 I22 என மாறிவிடும் இந்த Re2 என்பது உண்மையில் டிரான்ஸ்பார்மரின் செகன்டரி சைடில் ரெஃபர் செய்யப்பட்ட ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இதே போல் ப்ரைமரி சைடில் ரெபர் செய்தால் வெளிப்பாடு R1 என மாறும் லோட் செகன்டரி சைடில் இணைக்கப்பட்டுள்ளதால் நாம் அந்தப் பகுதியில் ஆய்வு செய்கிறோம் ஆகவே x என்பதை x I2I2fl என எடுத்துக் கொள்வோம் இங்கு I2fl என்பது ஃபுல் லோட் கரண்ட் ஆகும் இதைச் சார்ந்து இப்பொழுது தான் ஒரு உதாரணம் பார்த்தோம் அதில் 500 KVA டிரான்ஸ்பார்மரின் ஃபுல் லோட் கரண்ட் 1000 ஆம்பியர் என்று கூட கணக்கிட்டோம் ஆக I2fl என்பதை செகன்டரி சைடின் ஃபுல் லோட் கரண்ட் ஆக கருதினால் பிறகு I2 x I2fl என எழுதிக் கொள்ளலாம் அடுத்து ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 துணை கொண்டு காப்பர் லாஸின் வெளிப்பாட்டில் இந்த I2 மதிப்பினை நிரப்புவோம் அவ்வாறு செய்தால் காப்பர் லாஸ் Re2 Re2 என மாற்றலாம் இதனை மேலும் எளிதாக காப்பர் லாஸ் x2 Wc என எழுதலாம் இதில் Wc I2fl2 Re2 என்பது ஃபுல் லோட் காப்பர் லாஸ் ஆகும் இப்பொழுது டிரான்ஸ்பார்மரின் அவுட்புட் V2 I2 cos ∅2 இதில் I2 x I2fl என்பதைப் பொருத்தினால் நமக்கு x V2 I2fl cos ∅2 எனக் கிடைக்கும் எனவே இதன் பொருள் அவுட்புட் x Pfl இதில் Pfl என்பது ஃபுல் லோட் அவுட்புட் ஆகும் உதாரணத்திற்கு 500 KVA மற்றும் பவர் ஃபேக்டர் கொடுத்தால் Pfl V2 I2fl cos ∅2 மதிப்பினைக் கண்டுபிடித்து விடலாம் அவுட்புட் சமன்பாட்டில் x 1 என்றால் அது ஃபுல் லோட் அவுட்புட் ஆகும் x ன் மதிப்பு மாறினால் இயற்கையாக அவுட்புட்டும் மாறும் காரணம் டிரான்ஸ்பார்மரில் நாள் முழுவதும் லோட் மாறிக் கொண்டே இருக்கும் எனவே இன்புட் அவுட்புட் லாசஸ் அதாவது அவுட்புட் கோர் லாஸ் காப்பர் லாஸ் ஆக இன்புட் x Pfl Wi x2 Wc இதை ஈக்குவேஷன் 5 என குறித்துக் கொள்வோம் எஃபீசியென்சி η என்பது அவுட்புட்இன்புட் அதிகபட்ச எஃபீசியென்சிக்கு dηdx 0 இந்த dηdx 0 என்பதை விரித்துப் பார்த்தால் நமக்கு அயர்ன் லாஸ் காப்பர் லாஸ் எனக் கிடைக்கும் இது தான் அதிகபட்ச எஃபீசியென்சி கிடைப்பதற்கான நிபந்தனை இதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எண் சார்ந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்குத் தேவைப்படும் இந்த டிரைவேடிவை நீங்களே விரித்து எளிமைப்படுத்திப் பாருங்கள் ஆக அதிகபட்ச எஃபீசியென்சி வெளிப்பாடு கிடைக்க டினாமினேட்டரில் x2 Wc Wi என மாற்றினால் ηmax x Pfl x Pfl 2Wi எனக் கிடைக்கும் இது தான் டிரான்ஸ்பார்மரின் அதிகபட்ச எஃபீசியென்சிக்கான வெளிப்பாடு ஆகும் அடுத்து ஆல் டே எஃபீசியென்சி பற்றி பார்ப்போம் அதற்கு ஒரு சூத்திரம் உள்ளது சில எண்களை உதாரணத்திற்கு கொண்டு அதனைப் புரிந்து கொள்வோம் ஆல் டே எஃபீசியென்சி 24 மணி நேர டிரான்ஸ்பார்மரின் கிலோவாட் ஹவர் அவுட்புட் 24 மணி நேர டிரான்ஸ்பார்மரின் கிலோவாட் ஹவர் இன்புட் அயர்ன் லாஸ் என்பது 24 மணி நேரமும் நிலையானதாக நிரந்தரமாக இருக்கும் எனவே அயர்ன் லாஸ் உடன் 24 ஐ பெருக்கினால் ஒரு நாள் முழுவதுக்குமான கிலோவாட் அவர் அயர்ன் லாஸ் கிடைக்கும் அடுத்து காப்பர் லாஸ் என்பது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை லோட் கரண்டின் ஸ்கொயராக வேறுபடும் இவை இரண்டையும் ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் பார்க்க இருக்கிறோம் அடுத்து வோல்டேஜ் ரெகுலேஷன் பற்றி பார்ப்போம் அது மிக எளிமையானது அதாவது செகன்டரி டெர்மினல் வோல்டேஜ் ஆனது லோட் மாறும் போது மாறும் காரணம் லோட் மாறும் போது இயற்கையாகவே செகன்டரி சைடின் வோல்டேஜ் டிராப் மாறும் அதாவது வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் குறுக்கே உள்ள வோல்டேஜ் டிராப்பும் மாறும் எனவே டிரான்ஸ்பார்மர் வோல்டேஜ் ரெகுலேஷனை நோ லோடில் இருந்து ஃபுல் லோட் வரை ஏற்படும் நிகர செகன்டரி டெர்மினல் வோல்டேஜ் மாற்றம் என வரையறுக்கலாம் ஆக நோ லோட் முதல் ஃபுல் லோட் வரை ரேடட் வோல்டேஜ் சதவீதத்தால் மதிப்பிடப்படுகிறது ஆக V20 என்பது நோ லோட் வோல்டேஜ் V2fl என்பது ஃபுல் லோட் வோல்டேஜ் என எடுத்துக் கொண்டால் சதவீத வோல்டேஜ் ரெகுலேஷன் என்பது V2fl 100 ஆகும் இங்கு V20 என்பது லோட் த்ரோன் ஆஃப் ஆனபோது உள்ள செகன்டரி வோல்டேஜ் ஆகும் V20 E2 அதாவது லோட் இல்லாத நிலை நோ லோட் நிலை V2fl என்பது ஃபுல் லோட் செகன்டரி வோல்டேஜ் அது ரேடட் செகன்டரி வோல்டேஜ் ஏற்றாற்போல் சரி செய்யப்படுகிறது ஆக வோல்டேஜ் ரெகுலேஷன் என்பது டிரான்ஸ்பார்மரின் ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆகும் ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மருக்கு V20 V2fl என்று இருப்பதால் வோல்டேஜ் ரெகுலேஷன் 0 ஆக இருக்கும் ஆக வோல்டேஜ் ரெகுலேஷன் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அதன்பொருட்டு டிரான்ஸ்பார்மரின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அதாவது லோட் டெர்மினலின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது இந்த சர்க்யூட்டைப் பாருங்கள் இது ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் அதனால் இங்கு வைண்டிங் தவிர வேறெதுவுமில்லை ஆக E2 V20 இது செகன்டரி ரெசிஸ்டன்ஸ் Re2 மற்றும் இது செகன்டரி ரியாக்டன்ஸ் Xe2 இது மின்சாரம் I2 இது லோடின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் V2 இப்பொழுது செகன்டரிக்கு ரெஃபர் செய்யப்பட்ட ஈக்குவெலன்ட் சர்க்யூட்டைப் பாருங்கள் இதில் Re2 என்பது Re2 R2 R1K2 Xe2 என்பது Xe2 X2 X1K2 ஆக இதைத்தான் செகன்டரிக்கு ரெஃபர் செய்யப்பட்ட அப்ராக்சிமேட் ஈக்குவெலன்ட் சர்க்யூட் என்கிறோம் இங்கு ஷன்ட் கிளைகள் புறந்தள்ளப்பட்டு உள்ளன அதாவது எல்லாம் தோராயமாக்கப்பட்டுள்ளது அடுத்து வெவ்வேறு பவர் ஃபேக்டர்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் வெளிப்பாடு எவ்வாறு கிடைக்கிறது என்பதைப் பார்ப்போம் முதலாவது வழக்காக - யூனிடி பவர் ஃபேக்டர் லோட் ஐ எடுத்துக் கொள்வோம் இந்த நிலையில் லோட் என்பது ப்யூர் ரெசிஸ்டிவ் ஆக இருக்கும் அதாவது I2 மற்றும் V2 இரண்டுமே "இன் பேஸ்" ஆக இருக்கும் ஆக சர்க்யூட்டில் இது V2 மற்றும் இந்த ரெசிஸ்டன்ஸ் குறுக்கே உள்ள டிராப் I2 Re2 எனவே E2 என்பதை E2 V2 I2 Re2 j I2 Xe2 என எழுதலாம் இதில் I2 Xe2 உடன் "j" இருப்பதால் பேஸார் டயாக்ராமில் I2 Xe2 என்பதை 90° யில் இங்கிருந்து இங்குவரை வரைய வேண்டும் புதிதாக உருவான ஆங்கிள் δ என குறித்துக் கொள்வோம் ஆக இந்த பேஸார் டயாக்ராமில் இருந்து E2 என்பதை √ V2 I2 Re22 2 என எழுதிக் கொள்ளலாம் இதே வெளிப்பாடைத் தோராயமாக E2 cos V2 I2 Re2 எனவும் எழுதலாம் இப்பொழுது தோரயமாக 0 என வைத்துக் கொண்டால் காஸ் 1 என்றாகி மேற்சொன்ன வெளிப்பாடு தோராயமாக E2 V2 I2 Re2 என்று மாறிவிடும் இதனை ஒழுங்குபடுத்தினால் நமக்கு E2 V2V2 I2 Re2V2 என்றும் அல்லது ஒரு வேளை E2 V20 என கொண்டு V20 V2V2 I2 Re2V2 என்றும் எழுதலாம் இது யூனிடி பவர் ஃபேக்டருக்கான வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆகும் அடுத்ததாக லேகிங் பவர் ஃபேக்டர் லோட் ஐ எடுத்துக் கொள்வோம் இதில் கரண்ட் லேக் ஆகும் பேஸார் டயாக்ராமில் இந்த செகன்டரி கரண்ட் I2 வோல்டேஜ் V2 வில் இருந்து ∅2 எனும் ஆங்கிளில் லேக் ஆகிறது இதை ஒத்தே இங்கு டிராப் I2 Re2 இருக்கும் மற்றும் I2 Xe2 என்பது 90o யில் இருக்கும் அடுத்து இங்கு வரையப்பட்டுள்ள E2 மற்றும் V2 வின் இடையே உள்ள ஆங்கிள் δ எனக் கொள்வோம் இப்பொழுது அனைத்து கிடைமட்ட மற்றும் செங்குத்து ப்ரொஜக்ஷன்களையும் வரையுங்கள் சரி எனது கர்சரை உற்று கவனியுங்கள் நான் வரையப்போவதில்லை எனவே கர்சர் செல்லும் இடத்தைப் பாருங்கள் பொதுவாக I2 மற்றும் V2 வின் இடையே உள்ள ஆங்கிள் ∅2 என்பதால் அடிப்படை ஜியாமெட்ரி விதிகளின் படி இந்த இடமும் மற்றும் இந்த இடத்திலும் ஆங்கிள் ∅2 என்றே இருக்கும் இதன் காரணமாக இந்தப் பகுதியை I2 Re2 cos ∅2 என்றும் இந்தப் பகுதியை I2 Xe2 sin ∅2 என்றும் எழுதலாம் இவை அனைத்தையும் நான் குறித்திருக்கிறேன் இந்த மொத்த செங்குத்து கோடின் ஆங்கிள் ∅2 என்பதால் இந்தப் பகுதி I2 Xe2 cos ∅2 ஆகும் மற்றும் இந்த செங்குத்துப் பகுதி I2 Re2 sin ∅2 என எழுதலாம் இவை அனைத்துமே எளிய ஜியாமெட்ரி கோட்பாடுகளைக் கொண்டு எழுதி விடலாம் இதைப் பற்றி அதிகம் விவரிக்க தேவையில்லை எற்கனவே சிங்கிள் பேஸ் ஏ சர்க்யூட்டில் படித்திருக்கிறோம் இந்த முக்கோணத்தை எடுத்துக் கொண்டால் நமக்கு E22 V2 I2 Re2 cos ∅2 I2 Xe2 sin ∅22 I2 Xe2 cos ∅2 I2 Re2 sin ∅22 எனக் கிடைக்கும் தோராயமாக இதே E2 வை E2 cos δ V2 I2 Re2 cos ∅2 I2 Xe2 sin ∅2 எனவும் மாற்றி எழுதலாம் δ என்பதை மிகச் சிறியதாக கிட்டத்தட்ட 0 என எடுத்துக் கொண்டால் காஸ் δ cos δ 1 என வரும் இதனை E2 சமன்பாட்டில் பொருத்தி E2 V2V2 என்று வருமாறு ஒழுங்குபடுத்தி I2 வையும் பொதுவாக வெளியில் எடுத்தால் திரையில் தோன்றும் சமன்பாடு வரும் இறுதியாக அதனை V20 V2V2 I2 Re2 cos ∅2 XE2 sin ∅2V2 என மாற்றலாம் நாம் முன்னர் பார்த்த படி செகன்டரி சைடின் பேஸ் இம்படென்ஸ் என்பது V2I2 ஆகும் ஆக ZB2 V2I2 இதில் B என்பது பேஸ் இம்படென்ஸையும் 2 என்பது செகன்டரி சைடையும் குறிக்கிறது இதனை V20 V2V2 சமன்பாட்டின் வலது புறத்தில் பொருத்தினால் நமக்கு V20 V2V2 Re2ZB2 cos ∅2 Xe2 ZB2 sin ∅2 எனக் கிடைக்கும் இதில் நாம் Re2 மற்றும் Xe2 என்பதை பெர் யூனிட் ஆக வரையறுப்போம் பெர் யூனிட் பி யூ என்பது ஒரு பரிமாணமற்ற அளவு ஆக Re2 பெர் யூனிட் Re2ZB2 மற்றும் Xe2 பெர் யூனிட் Xe2 ZB2 எனவே வோல்டேஜ் ரெகுலேஷன் Re2 பெர் யூனிட் cos ∅2 Xe2 பெர் யூனிட் sin ∅2 என்று கிடைக்கும் இவை மிக எளிதானது சற்று பயிற்சி அவசியம் அவ்வளவுதான்